மின்சார துருவப்படுத்தல் மற்றும் பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்கள்- I நாம் வெவ்வேறு நிலைமின்னியல் சூழ்நிலைகள் பற்றி பேசியுள்ளோம் எனவே நாம் புலங்கள் பற்றி பேசியுள்ளோம் வெற்றிடத்தில் மற்றும் ஒரு கடத்தி அருகில் மின்னழுத்தம் பற்றி பேசியுள்ளோம் நாம் இப்போது பேச விரும்புவது என்னவென்றால் மற்றொரு வகையான பொருள் மற்றும் அவை புலங்களை எவ்வாறு பாதிக்கின்றன போன்றவை மின்கடத்தாப் பொருட்கள் குறிப்பாக நாம் பேசுவது நேரியல் மின்கடத்தாக்கள் அல்லது மின்கடத்தாப் பொருட்கள் மின்கடத்தாக்கள் எவ்வாறு நடந்துகொள்கின்றன என்பதைப் புரிந்துகொள்ள நாம் முதலில் ஒரு துருவப்படுத்தல் பற்றி பேசுவோம் அதன் அர்த்தம் என்ன ஏனென்றால் மின்கடத்தாக்கள் துருவப்படுத்தப்படுவதன் மூலம் புலத்தை பாதிக்கின்றன எனவே துருவப்படுத்தல் மற்றும் நாம் பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்களின் அடிப்படையில் துருவப்படுத்தலை எப்படி நாம் விளக்க முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக நிலைமின்னியல் என்பது மின்னூட்டங்கள்ஆல் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து புலங்களைப் பற்றியது எனவே நாம் துருவப்படுத்தலை வரம்புக்குட்பட்ட அல்லது பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்களாக மொழிபெயர்ப்போம் பின்னர் மின்கடத்தா அல்லது துருவப்படுத்தக்கூடிய ஊடகத்தை கையாளும் கணிதத்தின் அடிப்படையில் அதை உருவாக்குவோம் மேலும் அதை இயல்பு ரீதியாகவும் பார்க்க முயற்சிப்போம் எனவே துருவப்படுத்தல் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வோம் துருவப்படுத்தல் என்பது ஓரலகு கன அளவிற்கான இருமுனை கணம் என்று அர்த்தம் நாம் அதை புரிந்து கொள்வோம் எனவே என்னிடம் ஒரு பொருள் இருந்தால் இது ஒரு திடப் பொருள் மற்றும் உள்ளே நான் ஒரு சிறிய தொகுதி d v ஐ எடுத்தால் இந்த சிறிய எல்லையற்ற கன அளவின் இருமுனை கணம் என்றால் எனவே இந்த எல்லையற்ற இருமுனை கணம் d P P d v க்கு சமம் என்று அழைக்கலாம் மற்றும் இது துருவப்படுத்தல் அல்லது துருவப்படுத்தல் அடர்த்தி என்று அழைக்கப்படுகிறது மின்னூட்ட அடர்த்தியுடன் உள்ள ஒற்றுமை மின்னூட்ட அடர்த்தியில் நம்மிடம் என்ன இருந்தது என்பதைப் பார்க்கவும் என்னிடம் ஒரு சிறிய தொகுதி கனஅளவு இருந்தால் இந்த கன அளவில் சிறிய எல்லையற்ற மின்னூட்டம் என்பது மின்னூட்ட அடர்த்தி மடங்கு d v ஐ தவிர வேறொன்றுமில்லை எனவே அதே முறையில் என்னிடம் துருவப்படுத்தல் அடர்த்தி P உள்ளது எனவே மின்னூட்ட அடர்த்தி ஒரு சிறிய சிறிய அல்லது மின்னூட்டம் விண்வெளியில் விநியோகிக்கப்படுகிறது துருவப்படுத்தல் அடர்த்தியில் இருந்து இந்த கருப்பு கோடுகளை நான் நீக்குகிறேன் எனவே அவை நம்மைத் தொந்தரவு செய்யாத வகையில் இவை விண்வெளியில் விநியோகிக்கப்படும் மிக நெருக்கமாக சிறிய புள்ளி இருமுனைகளைக் கொண்டுள்ளன நான் மேக்ரோஸ்கோபிகலி மிகச் சிறிய கனஅளவை எடுத்துக் கொண்டால் இது தொடர்ச்சியான விநியோகம் போன்றது மின்னூட்ட அடர்த்தியைப் போலவே மிகச் சிறிய கனஅளவிலும் மேக்ரோஸ்கோபிகலி சிறிய கனஅளவிலும் இது ஒரு மின்னூட்ட விநியோகம் தொடர்ச்சியான விநியோகமாகும் எனினும் நான் நுண்ணிய அளவுகோலுக்குச் சென்றால் எடுத்துக்காட்டாக நான் மிக சிறிய அளவுக்கு மின்னூட்ட அடர்த்திக்கு சென்றால் எலக்ட்ரான்கள் புரோட்டான்களை தனித்தனியாகப் பார்க்கிறேன் பின்னர் அவை தொடர்ச்சியானவை அல்ல நான் மிகச் சிறிய அளவில் சென்றால் அவை தொடர்ந்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தற்போதைக்கு நாம் மீண்டும் மின்னூட்ட அடர்த்தியை உபசரிக்க விரும்புகிறோம் துருவப்படுத்தல் அடர்த்தியை தொடர்ச்சியான விநியோகமாக நாம் கருதுவோம் இப்போது இது மின்சார புலம் மற்றும் நிலை மின்னழுத்தத்தை எவ்வாறு உயர்த்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் r பிரைமில் உள்ள புள்ளி இருமுனைக்கு r இல் உள்ள நிலைமின்னழுத்தம் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இந்த வெக்டர் r மைனஸ் r பிரைம் ஆனது r இல் உள்ள V equals 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 P டாட் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் என வழங்கப்படுகிறது இது நான் முன்பு உங்களுக்கு அளித்த நியமிப்பு கணக்குகளில் ஒன்றாகும் ஒரு விரிவுரையில் ஒரு மின் புலத்தில் புலத்தை நாம் கணக்கிட்டோம் ஒரு புள்ளி இருமுனை காரணமாக மின்னழுத்தத்தை கணக்கிடுவது மிகவும் எளிதானது மற்றும் அதைத்தான் நான் ஒரு நியமிப்பு கணக்காக கொடுத்துள்ளேன் எனவே இப்போது எனக்கு ஒரு விநியோகம் இருந்தால் இந்த சிறிய தொகுதியை கன அளவை எடுத்துக் கொள்வோம் இதன் இருமுனை திருப்புத்திறன் துருவப்படுத்தல் அடர்த்தி P ஆக இருக்கும் இது ஒரு வெக்டர் அளவு மடங்கு d v at r பிரைம் d v பிரைம் ஆகும் இதன் காரணமாக எல்லையற்ற மின்னழுத்தம் ஆனது P r பிரைம் d v இல் இருக்கும் போது 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 ஆக இருக்கும் இது ஒரு சிறிய இருமுனை திருப்புத்திறன் டாட் r மைனஸ் r பிரைம் வகுத்தல் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் ஆகும் இது 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 க்கு சமம் துருவமுனைப்பு அடர்த்தி p r பிரைம் டாட் r மைனஸ் r பிரைம் வகுத்தல் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் d v ஆகும் எனவே விண்வெளியில் முழுவதும் இந்த பரவல் காரணமாக r இல் நிகர மின்னழுத்தம் V ஆனது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 இண்டெகரேஷன் of P r பிரைம் டாட் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப்ட் d v க்கு சமம் துருவப்படுத்தல் அடர்த்தி பற்றிய ஒரு குறிப்பு பரிமாணங்கள் என்ன துருவப்படுத்தல் அடர்த்தி என்பது இருமுனை திருப்பு திறனை தவிர வேறொன்றுமில்லை இது ஒரு அலகுத்தொகுதிக்கு கூலும் மடங்கு தூரம் L எனவே இது C ஓவர் L ஸ்கொயர் கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர் அதுதான் துருவப்படுத்தல் அடர்த்தி

எனவே இந்த மின்னழுத்தம் அதுதான் உயர்த்துகிறது ஆனால் மின்னூட்டங்கள் இன் அடிப்படையில் அதை மேலும் விளக்க விரும்புகிறோம் நாம் ஏன் அதைச் செய்ய விரும்புகிறோம் என்பதைப் பார்ப்போம் ஒரு செவ்வக பெட்டியை கற்பனை செய்து பாருங்கள் இது முழுவதும் நிலையான மாறாத துருவப்படுத்தல் அடர்த்திஉள்ளது இப்போது நாம் பார்த்தது என்னவென்றால் துருவப்படுத்தல் அடர்த்தி இது போன்ற சிறிய புள்ளி இருதுருவங்களிலிருந்து எழுகிறது நான் ஒரு இருமுனையைப் பார்த்தால் அது இடது புறத்தில் எதிர்மறை மின்னூட்டத்தையும் வலதுபுறத்தில் நேர்மறை மின்னூட்டத்தையும் கொண்டுள்ளது எனவே உள்ளே உள்ள மின்னூட்டங்கள் ரத்து செய்யப் போகின்றன இறுதியாக இது ஒரு நிலையான துருவப்படுத்தல் அடர்த்தி என்றால் வலது புறத்தில் சில நேர்மறை மின்னூட்டம் மற்றும் இடது புறத்தில் எதிர்மறை மின்னூட்டத்துடன் விடப்படும் அடர்த்தி வேறுபடும் ஒரு சூழ்நிலையையும் பார்ப்போம் எனவே இது ஒருவேளை அம்புகள் பெரிதாகின்றன அல்லது அம்புகள் வருகின்றன என்று பார்ப்போம் எனவே அடர்த்தி வேறுபடுகிறது அல்லது மின்னூட்டங்கள் பெரிதாகின்றன எனவே இதை அதே தூரத்திற்கு மைனஸ் q பிளஸ் q என்று வைத்துக்கொள்வோம் அடுத்தது என்னிடம் சற்று பெரிய மின்னூட்டம் மைனஸ் q பிளஸ் q உள்ளது நான் ஒரு நுண்ணோக்கி தொகுதியை பார்க்கும் போது நீங்கள் இந்த மின்னூட்டங்கள் ரத்தாகவில்லை என்று பார்க்க முடியும் எனவே துருவப்படுத்தல் அடர்த்தி ஒரு இடத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறினால் அது ஒரு மொத்த மின்னூட்டத்திற்கு வழிவகுக்கிறது எனவே துருவப்படுத்தல் அடர்த்தியானது ஒரு மேற்பரப்பு மின்னூட்டம் மற்றும் ஒரு மொத்த மின்னூட்டத்திற்கு சமமானது என்பதை இயற்பியல் ரீதியாக பார்த்தோம் அவை கணித ரீதியாக எவ்வாறு எழுகின்றன என்பதை நாம் அடுத்ததாக பார்ப்போம்